ஒளியியல் தகவல்தொடர்புகள் குறித்து MOOC க்கு வணக்கம் மற்றும் வரவேற்பு இந்த தொகுதியில் ஒரு சுருக்கத்தைக் கொடுப்போம் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்பு அமைப்பின் கணினி வடிவமைப்பிற்கான அறிமுகம் நிச்சயமாக நாம் இன்னும் செய்யவில்லை ஆப்டிகல் அமைப்புகளின் பல்வேறு கூறுகள் மற்றும் அவை ஒட்டுமொத்தமாக எவ்வாறு பாதிக்கும் என்பதைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளுங்கள் கணினி ஆனால் கணினி வடிவமைப்பின் இந்த முயற்சி கணினி வடிவமைப்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு முக்கியமான விளைவுகளைப் பற்றி முக்கியமாகப் பேசுவதென்றால் சிக்கலின் சிக்கலை மாற்றியமைப்போம் மற்ற கூறுகள் மற்றும் அமைப்பின் பிற பகுதிகளைப் பற்றி பேசும்போது ஆனால் இப்போது கணினி வடிவமைப்பில் வரும் இரண்டு தலைப்புகளுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் இதுவரை நாம் கற்றுக்கொண்டவை அனைத்தும் ஒரு எளிய வேலை செய்யும் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்பு அமைப்பை வடிவமைக்க போதுமானது எனவே இதை மனதில் கொண்டு கணினி வடிவமைப்பாளர்கள் பொதுவாக இரண்டு அளவுகளில் ஆர்வமாக உள்ளனர் ஒன்று மின் பட்ஜெட் என்றும் மற்றொன்று உயர்வு நேர பட்ஜெட் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது மின் பட்ஜெட் மிகவும் எளிமையான அர்த்தம் அடிப்படையில் மொத்த சக்தியை பட்ஜெட் செய்கிறது எனவே நான் சொல்லலாம் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட உணர்திறன் கொண்ட ஒரு ரிசீவரை வைத்திருங்கள் ஆப்டிகல் ரிசீவருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆப்டிகல் சக்தி என்ன என்பதை நம் விஷயத்தில் உணர்திறன் சிந்திக்க முடியும் இதனால் ஆப்டிகல் சிக்னல்களைக் கண்டறிய முடியும் எனவே அது சரி என்று கருதப்பட்டால் மின் பட்ஜெட் வடிவமைப்பாளர்கள் பார்க்கும் கேள்வி என்னவென்றால் தேவைப்படும் குறைந்தபட்ச பரிமாற்ற சக்தி என்னவாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நீளத்தை மறைப்பதற்கு மறுபுறம் யாராவது சக்தியின் திறனைக் கொண்டிருந்தால் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகபட்ச நீளம் என்ன என்பதைப் பற்றி ஒருவர் பேசலாம் எனவே இந்த ஒன்றோடொன்று தொடர்புடைய அளவுகள் எனவே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தியைப் பயன்படுத்துகிறீர்கள் நீண்ட தூரம் ஆனால் பெரிய சக்தியை அதிகரிப்பது இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ளாத பல சிக்கல்களைக் கொண்டுவருகிறது பின்னர் அவற்றை சரி என்று கருதுவோம் எனவே ஆப்டிகல் சக்தியை அதிகரிப்பது ஃபைபரின் நீளத்தை அதிகரிக்கச் செய்கிறது என்பதை இப்போது நாம் கருத்தில் கொள்ளலாம் நிச்சயமாக இது ஒரு ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பை உருவாக்கும் ஃபைபர் மற்றும் ஆப்டிகல் ரிசீவரின் ஆப்டிகல் மூலமல்ல ஆப்டிகல் மூலமானது மலிவான மற்றும் எளிமையான மற்றும் குறைந்த பரிமாற்ற தூர அமைப்புக்கு லேசர் அல்லது LED ஆக இருக்கும் கூடுதல் கூறுகள் உள்ளன ஆனால் நீண்ட காலத்திற்கு அமைப்புகள் இது ஒரு லேசர் எனவே இந்த ஒளியை ஒரு லேசர் உமிழும் ஒளியை இணைப்பில் இணைக்க வேண்டும் அதாவது ஃபைபர் சரி என்று அர்த்தம் எனவே ஃபைபர் கப்ளருக்கு லேசர் இருக்க வேண்டும் சில நேரங்களில் இது ஒரு தொகுப்புடன் வருகிறது எனவே நீங்கள் லேசர் டையோடு வைத்திருக்கிறீர்கள் அது உண்மையில் பெரும்பாலான நேரம் தொகுப்புடன் வருகிறது எனவே உங்களிடம் லேசர் டையோடு உமிழும் ஒளி உள்ளது ஒரு மைக்ரோ லென்ஸ் உள்ளது இது ஃபைபரின் பிக்டெயிலுக்கு ஒளியை மையமாகக் கொண்டுள்ளது எனவே இதை நாங்கள் அழைக்கிறோம் ஒரு ஃபைபர் பிக்டெயிலாக லேசர் டையோடு பூர்த்தி செய்யும் ஒளியியல் மூலமானது லேசர் டையோடு ஒரு லென்ஸ் மற்றும் ஒரு ஃபைபருடன் வருகிறது இப்போது நாம் அந்த ஃபைபரை மாடுலேட்டருடன் இணைக்கிறோம் அல்லது அந்த ஃபைபரை உண்மையான டிரான்ஸ்மிஷன் ஃபைபருடன் இணைக்கிறீர்கள் எனவே நீங்கள் இரண்டு இழைகளை இணைக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் ஒரு இணைப்பான் என அழைக்கப்படுவதைப் பயன்படுத்த வேண்டும் சில வகையான இணைப்பிகளை நாம் அவற்றைப் பற்றிப் பேசும்போது பின்னர் பார்ப்போம் ஆனால் இப்போது இணைப்பிகள் என்பது வெறுமனே ஒளியை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு இணைக்கிறேன் என்பதாகும் பின்னர் நான் டிரான்ஸ்மிஷன் ஃபைபர்களைக் கொண்டிருக்கிறேன் இதன் மூலம் சிக்னல் பரப்புகிறது இழைகள் சில இழப்பைக் கொடுக்கும் அல்லது அதற்கு பதிலாக ஃபைபர் பரப்புகின்ற சிக்னலில் இழப்பைத் தூண்டுகிறது எனவே சக்தி வெளி முடிவில் குறைந்து கொண்டே செல்கிறது நீங்கள் மீண்டும் ஒளியை இணைக்க வேண்டும் ஆப்டிகல் ரிசீவர் அங்கு மேலும் ஒரு இணைப்பு இடையில் நீங்கள் ஸ்ப்ளிசிங் என்று அழைக்கப்படும் ஒன்றைச் செய்ய வேண்டியிருக்கும் எனவே ஸ்ப்ளிசிங் என்பது நீங்கள் இரண்டு ஆப்டிகல் ஃபைபர்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் அவற்றை ஒரு இணைப்பான் மூலம் வைக்கவில்லை மாறாக அவற்றின் கோர்களை ஒன்றாக இணைப்பது இந்த செயல்முறை குறைந்த இழப்பு செயல்முறை மற்றும் அது பயன்படுத்தப்படுகிறது இது வழியில் பல கூறுகளை இணைக்கப் பயன்படுகிறது எனவே இங்கே ஒரு புள்ளி என்னவென்றால் நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டருடன் தொடங்க வேண்டும் பின்னர் ரிசீவர் வரை நீங்கள் செல்லும்போது நீங்கள் பல்வேறு கூறுகளைக் காண்பீர்கள் அந்த கூறுகள் ஒவ்வொன்றும் போகும் உங்களுக்கு இழப்பு கொடுக்க ஆக மொத்த இழப்புக்குப் பிறகு மொத்த இழப்பு என்ன என்பதைக் கணக்கிட்டால் ரிசீவரில் நீங்கள் பெறும் சக்தி என்னவென்றால் தரவை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சக்தியாக இருக்கும் இப்போது கேள்வி என்னிடம் ஒரு குறிப்பிட்ட ரிசீவர் உள்ளது நிச்சயமாக உணர்திறன் என்பது எனது பெறப்பட்ட சக்தி ரிசீவர் உணர்திறனுடன் குறைந்தபட்சம் சமமாக இருக்க வேண்டும் என்பதாகும் பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற ஒரு கட்டுப்பாட்டுடன் என்னால் அதை இயக்க முடியாது ரிசீவரின் உணர்திறனுடன் ஒப்பிடுகையில் நான் பெற்ற சக்தியை சற்றே அதிக மதிப்பில் வைத்திருக்க வேண்டும் இதை நான் செய்ய வேண்டிய காரணம் என்னவென்றால் பல ஆப்டிகல் கூறுகள் செயல்பாட்டின் போது உங்களுக்குத் தெரிந்த மாற்றங்கள் அவை வயதான விளைவுகளுக்கு ஆளாகின்றன அவை மெதுவாக மோசமடைகின்றன மதிப்புகள் சறுக்கல் எனவே இவை அனைத்தும் கூடுதல் இழப்புகளுக்கு பங்களிக்கும் இது கணினி வடிவமைப்பாளர் ஒரு தலை என்று நினைக்கவில்லை பின்னர் அத்தகைய பூஜ்ஜிய விளிம்புடன் செயல்படுவது நம்மை ஒரு சிக்கலுக்கு இட்டுச் செல்லும் ஆப்டிகல் இணைப்பில் எந்த சிறிய மாற்றமும் இணைப்பு என்று அர்த்தம் பயன்படுத்தப்படாமல் எனவே நீங்கள் நியாயமான எண்ணிக்கையிலான மதிப்புகளைச் சமாளிக்க வேண்டுமானால் பெறப்பட்ட ஆப்டிகல் சக்தியுடன் ஒப்பிடும்போது சற்றே அதிக மதிப்பின் பெறப்பட்ட சக்தியை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இது தவிர சில நேரங்களில் கணினி வடிவமைப்பாளர் ஆப்டிகலின் எதிர்கால மேம்படுத்தலை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இணைப்பு எனவே இன்று ஒரு WDM திசைவியை நான் சேர்க்க விரும்புகிறேன் ஆனால் போக்குவரத்து அதிகரித்தவுடன் இருக்கலாம் பின்னர் நான் ஒரு WDM மல்டிபிளெக்சரைச் சேர்க்க விரும்புகிறேன் ஒரு டி மல்டிபிளெக்சர் ஒரு வடிப்பானாக இருக்கலாம் எனவே இந்த கூறுகள் அனைத்தையும் நான் சேர்க்க முடியும் ஆனால் நான் இணைப்பில் சேர்க்கும் இந்த ஒவ்வொரு கூறுகளும் வழிவகுக்கும் அதிக இழப்புகள் எனவே நான் முன்னரே திட்டமிடவில்லை என்றால் எதிர்கால மேம்பாட்டிற்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்புகள் என்ன பின்னர் நான் இணைப்பைப் பயன்படுத்த முடியாது எனவே பவர் பட்ஜெட் என்பது மிகவும் எளிமையான பணி என்பது மிகவும் எளிமையான பணியாகத் தெரிகிறது ஆனால் இது சிக்கலான விவரங்களை உள்ளடக்கியது இப்போது நாம் ஒரு எளிய மின் பட்ஜெட் பகுப்பாய்வைக் கருத்தில் கொள்வோம் நாங்கள் என்ன செய்கிறோம் குறைந்தபட்ச ஏவுதளம் என்ன என்பதைக் கணக்கிடுவது அல்லது பின் என்பதைக் குறிப்பதே எங்கள் குறிக்கோள் என்று கருதுகிறோம் மேலும் அதைக் குறிப்போம் மேலும் இழைகளின் நீளம் என்ன என்பதைக் கணக்கிடுவோம் எனவே ரிசீவர் குறைந்தபட்ச உணர்திறன் என்பது அறியப்பட்ட ஒன்று இது அனலாக் டிரான்ஸ்மிஷன் அல்லது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனைப் பார்க்கிறதா என்பது பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகிறது இது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் என்றால் நாம் எந்த பிட் பிழை வீதத்தில் செயல்படுகிறோம் என்பதைப் பார்க்கிறோம் குறைந்த பிட் பிழை வீதம் உணர்திறன் உண்மையில் அதிகரிக்கும் எனவே நீங்கள் 10 9 இல் ஒரு செயல்பாட்டை விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட பிட் வீதத்திற்கு ரிசீவர் உணர்திறன் 37 dBm சரியாக இருக்கலாம் இருப்பினும் நான் 10 12 என்ற பிட் பிழை விகிதத்துடன் செயல்பட விரும்பினால் எனது பெறப்பட்ட சக்தி உண்மையில் உயரும் மற்றவற்றில் குறைந்தபட்சம் பெறப்பட்ட ஆப்டிகல் சக்தி அதிகரிக்கும் எனவே இது BER தேவைப்படுவதைப் பொறுத்து இருக்கும் ஒரு அளவு இது கணினியின் பிட் வீதம் என்ன என்பதைப் பொறுத்தது இப்போது நாம் உணர்திறனைக் கணக்கிடுவது பற்றி கவலைப்பட மாட்டோம் இது எங்களுக்குத் தெரியும் என்று நாங்கள் கருதுவோம் எனவே இது எங்களுக்குத் தெரியும் அனலாக் நிறுவனத்திற்காக இப்போது இந்த உணர்திறனுடன் நாங்கள் பணியாற்றப் போகிறோம் செயல்திறன் சிக்னலுக்கான சத்தம் விகிதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அல்லது சில நேரங்களில் இது சிக்னலுக்கான விலகல் விகிதத்தால் வகைப்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த இடத்தில் அனலாக் அமைப்புகளை நாம் பரிசீலிக்கப் போவதில்லை நாம் வெறுமனே டிஜிட்டல் ஆப்டிகல் இணைப்புகளில் கவனம் செலுத்துவோம் இப்போது இங்கே இந்த அட்டவணையில் நான் இரண்டு ஆப்டிகல் கூறுகளைக் காட்டியுள்ளேன் எங்களிடம் ஒரு இணைப்பான் உள்ளது அதன் இழப்பு உண்மையில் 0 5 முதல் 1 dB வரம்பாகும் 1 dB வழக்கமான 0 5 dB மிகவும் நல்ல இணைப்பிகளுடன் உள்ளது ஃபைபர் இழப்புகள் 1550 nm வேகத்தில் இது மீண்டும் கணினி வடிவமைப்பாளருக்கான ஒரு மாறி நீங்கள் எந்த அலைநீள சாளரத்தை இயக்கப் போகிறீர்கள் என்பதைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே அந்த இழப்பு 0 2 dB km ஆகும் நான் குறிப்பிட்டபடி ஸ்பைஸ் இழப்பு ஒவ்வொரு ஸ்ப்லைஸிற்கும் 0 5dB இருக்கும் எனவே நீங்கள் பல ஸ்ப்ளைஸ்களை அதிகரித்தால் மொத்த ஸ்பைஸ் இழப்பும் அதிகரிக்கும் இப்போது என்ன ஒரு பட்ஜெட் எனவே இதைத் தவிர நீங்கள் தேடும் மேம்படுத்தல் விளிம்பு என்ன கணினி விளிம்பு என்ன என்பதை நாங்கள் எழுதலாம் இதை 6dB சரி என்று அழைப்போம் மேலும் இந்த அதிகப்படியான விளிம்பையும் அழைப்போம் இது கணினி இணைப்பு தோல்விகள் வயதானவை இழப்புகளைத் தூண்டும் இந்த சிக்கல்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது எனவே இந்த அதிகப்படியான விளிம்பை 3dB என்று அழைப்போம் இப்போது கேள்வி என்னவென்றால் பின் மதிப்பைத் தேர்ந்தெடுத்து L மதிப்பைத் தேர்ந்தெடுங்கள் இது நீங்கள் குறிப்பாக செயல்பட முடியும் டிஜிட்டல் இணைப்பு ஆகவே அதைச் செய்வதற்கு பெறுநரின் உணர்திறன் என்ன என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் நாங்கள் தேடும் 10 9 BER க்கு ரிசீவர் உணர்திறன் 37dBm பின்னர் நீங்கள் இந்த மற்ற விளிம்புகள் அனைத்தையும் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பின் மற்றும் L இழப்பு எவ்வாறு மாறுபடும் வரைபடமாக நீங்கள் இந்த கட்டத்தில் நான் சில துவக்க சக்தி முள் மூலம் தொடங்குகிறேன் என்று நான் அளவிட முடியும் dBm இழப்புகள் நேரியல் அளவைக் காட்டிலும் dB அளவில் சிறப்பாகப் பேசப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உள்ளீட்டு வெளியீட்டு சக்தியை வாட்ஸில் உள்ள நேரியல் அளவில் மில்லி வாட்ஸை dBm ஆக மாற்றுவேன் என்று சொல்லலாம் நான் அதைத் தொடங்குகிறேன் நான் சந்திக்கும் முதல் இழப்பு இணைப்பு இழப்பு சரியானதா எனவே நான் முதலில் இணைப்பு இழப்பை சந்திப்பேன் எனவே இந்த கட்டத்தில் சக்தி பின் பின் αco க்கு குறையும் எனவே இது ஃபைபருக்குள் ஏவப்படும் சக்தி ஆனால் அதை இணைக்க வேண்டும் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வரும் இந்த ஏவுதளத்தை ஒரு இணைப்பான் மூலம் ஃபைபருடன் இணைக்க வேண்டும் எனவே இணைப்பான் αco இன் இழப்பை தூண்டும் எனவே மின்சாரம் பின் αco க்கு குறைகிறது இந்த கட்டத்தில் சக்தி உண்மையில் சிதைவடையத் தொடங்குகிறது ஏனெனில் ஃபைபர் ஒரு இழப்பை அறிமுகப்படுத்துகிறது மற்றும் ஒரு நீளத்திற்கு மேல் பரிமாற்றத்தின் முடிவில் l இழைகளின் மொத்த இழப்பு αf ஆகும் எனவே இந்த கட்டத்தில் சக்தி பின் αco αfL ஆக இருக்கும் αf ஒரு கிலோ மீட்டருக்கு dB ஆகவும் L கிலோ மீட்டரில் அளவிடப்படுகிறது இப்போது அடுத்து என்ன நடக்கிறது நான் உண்மையில் இங்கே மற்றொரு இணைப்பியைக் கொண்டிருக்கலாம் இது எனது ஒளியியல் சக்தியை பின் 2αco 2 க்கு குறைக்க காரணமாகிறது ஏனென்றால் உங்களிடம் இரண்டு இணைப்பிகள் இருப்பதால் இங்கு அதிகமான இணைப்பிகள் உள்ளன மேலும் நீங்கள் சேர்க்க வேண்டிய புள்ளிகள் αfL இடையே ஒரு குறிப்பிட்ட பிளவையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அந்த நேரத்தில் நீங்கள் சக்தி குறைந்துவிட்டீர்கள் பின்னர் மீண்டும் குறையும் எனவே இது பிளவு இழப்பாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு பிளவு மட்டுமே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இருங்கள் இது நீங்கள் பெறும் சக்தி ஆனால் 6 dB இன் கணினி விளிம்பு மற்றும் 3 dB இன் கூடுதல் விளிம்பு ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ள விரும்புகிறோம் இதன் பொருள் என்னவென்றால் இது எனது Prx குறைந்தபட்சம் இது குறைந்தபட்ச பெறப்பட்ட ஆப்டிகல் சக்தியாக இருந்தால் நான் இங்கு பெறும் ஒளியியல் சக்தி 6 3 க்கு மேல் இருக்க வேண்டும் இது 9 dB க்கு சமம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் கணினி செயலிழப்பு தொடர்பாக இணைப்பு 6 dB இழப்பைக் கொடுப்பதில் தோல்வியுற்றால் அந்த சறுக்கல் வயதானது மற்றும் அனைத்தும் நடந்தால் 3 dBயின் கூடுதல் இழப்பு ஏற்படும் எனவே இந்த 6 3 9 dB இழப்பு வரும் இணைப்பு முழுவதுமாக தோல்வியுற்றால் அல்லது அதிகப்படியான விளிம்பைப் பெறப் போகிறீர்கள் எனவே நீங்கள் அனைத்தும் திசைதிருப்பப்பட்ட கூறுகள் பின்னர் நீங்கள் பணிபுரியும் ஒரு மோசமான கூறுகள் கிடைத்தன எனவே இது பெறப்பட்ட சக்தி 9 dB என்பது நாம் பெற்ற ஆப்டிகல் சக்தியை இயக்கும் விளிம்பில் இருக்கும் சக்தியாக இருக்கும் பெறப்பட்ட மொத்த சக்தியை பெறப்பட்ட குறைந்தபட்ச சக்தியை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஓரங்களை கருத்தில் கொண்ட பிறகு நீங்கள் இன்னும் 1 அல்லது 2 dB க்கு அதிகமான விளிம்புகளைக் கொண்டிருக்கலாம் இந்த விஷயத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட விளிம்புக்கு மேல் மற்றும் மேலதிக விளிம்புகளைப் பயன்படுத்தப் போவதில்லை என்று வைத்துக் கொள்வோம் எனவே எனது குறிக்கோள் என்னவென்றால் நான் பெறும் மொத்த சக்தியை Prx குறைந்தபட்சத்திற்குச் செல்வதற்கான விளிம்பு இழப்புகள் உட்பட எனவே சமன்பாடு மிகவும் எளிமையானது Prx குறைந்தபட்சம் இதற்கு சமமாக இருக்கும் ஒளியியல் சக்தி குறைந்தபட்ச ஒளியியல் சக்தி ஒளியியல் சிக்னல்களைக் கண்டறிவதற்கு இது தேவைப்படுகிறது இது கணினியில் சக்தி கழித்தல் மொத்த இழப்புகளைத் தொடங்குவதற்கு சமம் இழப்புகள் 2αco இலிருந்து வருகின்றன உங்களிடம் n இணைப்பிகள் இருந்தால் அதை nαco ஆல் மாற்ற வேண்டும் உங்களிடம் இரண்டு இணைப்பிகள் இருந்தால் 2αco αfL ஃபைபர் இழப்புகள் இதை மாற்றியமைக்கிறது αs உங்களிடம் n எண்ணிக்கையிலான ஸ்ப்ளைஸ்கள் மைனஸ் விளிம்பு இருந்தால் நான் அதை எம் என்று அழைக்கிறேன்இது பெறப்பட்ட ஆப்டிகல் சக்திக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே மேலே உள்ள சூழ்நிலையில் இதை நம்மிடம் மாற்றுவது பின் என்பது எனக்குத் தெரியாத மதிப்பு α இணைப்பு இழப்பு அதை 1 dB ஆக எடுத்துக்கொள்வோம் எனவே இது 1x2 ஆக இருக்கும் 2 αfL 0 பரப்புதலின் நீளம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை ஆகவே ஒரு தடவை பிளவு இழப்பு சுமார் 0 5 dB கழித்தல் 9 இன் விளிம்பு எனவே இந்த பெறப்பட்ட சக்தி 37 dB ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பார்க்கலாம் எனவே நீங்கள் உண்மையில் பின் 0 2 எல் 37 2 9 0 5 ஐ வைத்திருக்கிறீர்கள் இது 37 2 35 35 9 ஆக மாறுகிறது 24 இது இது சுமார் 9 மற்றும் 1 இது 10 எனவே 27 26 மற்றும் 25 எனவே இது நீங்கள் பார்க்கும் சக்தியாக இருக்கும் இந்த சமன்பாடு நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது சுவாரஸ்யமானது எனக்கு உண்மையில் இரண்டு மாறிகள் உள்ளன அதனால் நான் மாறியை சற்று மறுசீரமைக்க முடியும் இதை இந்த வழியில் மறுசீரமைக்க முடியும் இதை எழுதலாம் எனவே இதை பின் 25 5 என மீண்டும் எழுதுவேன் 0 இவை அனைத்தும் dBm இல் சரி பின்னர் இங்கிருந்து இது ஒரு கட்டத்தில் ஒரு நேர் கோட்டாக இருக்கும் சக்தி அல்லது முள் 0 dBm க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் 25 5 0 2 ஐப் பார்க்கும்போது அது நடக்கும் இது நீங்கள் இருக்கும் வரைபடமாக இருக்கும் சரி என்று பார்க்கப் போகிறது இப்போது இந்த வரைபடம் 1550 nm இயக்க சாளரத்திற்கானது இங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இதைக் கணக்கிடுவதற்கு ஒரு சிறிய மாட்லாப் நிரலை எழுதலாம் 850nm ஃபைபர் மற்றும் 1300nm ஃபைபருக்கான இழப்புகளை உங்கள் உரை புத்தகத்திலிருந்து பெறலாம் இந்த மதிப்புகளை இந்த சமன்பாடுகளுக்கு மாற்றாகக் கண்டறியலாம் எனவே இந்த அளவு எந்த அளவு மாறும் என்பது சரியாக மாறும் இது 0 2 ஆக இருக்காது மாறாக இது 850nm அல்லது 1300nm உடன் பொருந்தக்கூடிய மதிப்பாக இருக்கும் இந்த முறை L இதற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அதே வரைபடத்தில் அதே வரைபடத்தின் சரியான சதித்திட்டத்தை கணக்கிடுங்கள் அதே வரைபடத்தில் வளைவுகள் பின் மற்றும் L சரிக்கு ஒத்திருக்கும் எனவே இது நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய எளிய பயிற்சியாகும் பின்னர் நீங்கள் பின்னை சரிசெய்தால் அதைக் காணலாம் L இன் தொடர்புடைய மதிப்பை நீங்கள் காணலாம் அல்லது L ஐ சரிசெய்தால் பின் தொடர்புடைய மதிப்பைக் காணலாம் எனவே இது மின் பட்ஜெட் குறித்த எங்கள் விவாதத்தை நிறைவு செய்கிறது இப்போது ரைஸ் டைம் பட்ஜெட் என்று அழைக்கப்படுவதைப் பார்ப்போம் எனவே ரைஸ் டைம் பட்ஜெட்டில் நான் பார்ப்பது என்னவென்றால் சிதறலின் விளைவு சரியா அதனால் சிதறலின் முக்கிய விளைவு என்னவென்று எனக்குத் தெரியும் சிதறல் வெறுமனே துடிப்பு சரியாக பரவுவதற்கு காரணமாகிறது எனவே நான் டிஜிட்டல் பண்பேற்றம் செய்கிறேன் என்றால் அதன் வீச்சு அல்லது வீச்சு மற்றும் கட்டத்தின் தகவல்களை மாற்றியமைக்க முடியும் இப்போது நாம் பேசிய குவாட் குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றம் ஆஃப் கீயிங் வகை மாடுலேஷனில் மட்டுமே கருதுவோம் இது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் மாடுலேஷன் இங்கே நான் உண்மையில் இரண்டு வெவ்வேறு வழிகளில் துடிப்புகளை கடத்த முடியும் ஒன்று RZ டிரான்ஸ்மிஷன் என்றும் மற்றொன்று NRZ டிரான்ஸ்மிஷன் என்றும் அழைக்கப்படுகிறது RZ என்பது பூஜ்ஜியத்திற்கு திரும்புவதைக் குறிக்கிறது இங்கே ஒரு பிட் ஒன்று ஒரு துடிப்பால் குறிக்கப்படுகிறது இது பாதி காலத்திற்கு இழப்பு அதேசமயம் NRZ வழக்கில் பிட் 1 முழு அகல துடிப்பால் குறிக்கப்படுகிறது எனவே துடிப்பு இழப்பு அனைத்தும் T விநாடிகள் வரை வழி 0 க்கு நீங்கள் இதேபோல் 0 க்கு எதையும் கடத்தவில்லை 0 க்கு நீங்கள் பிட் காலகட்டத்தில் எதையும் கடத்தவில்லை NRZ வழக்கில் பிட் வீதம் B சரியாக இருந்தால் NRZ வழக்கின் அலைவரிசை தேவை B 2 க்கு சமம் அதே நேரத்தில் RZ வழக்குக்கான இசைக்குழு அகல தேவை B க்கு சமம் மற்றும் பொதுவாக B 1 T ஆகும் அங்கு T என்பது துடிப்பு ஆகும் அகலம் மற்றும் B என்பது பிட் வீதமாகும் எனவே நீங்கள் ஒவ்வொரு T விநாடிக்கும் 1 துடிப்பு அனுப்புகிறீர்கள் அது ஒரு பிட் வீதத்திற்கு ஒத்திருக்கிறது மற்றும் இசைக்குழு அகல தேவை NRZ க்கு B 2 மற்றும் RZ க்கு இது B ஆகும் பிட் வரிசை 101010 க்கான என் இசட் டிரான்ஸ்மிஷனைப் பார்த்தால் இது ஏன் என்று நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வீச்சின் அதிகபட்ச மாற்றத்தைப் பெறுகிறது எனவே ஒன்றுக்கு T விநாடிகள் இருக்கும் 0 அவளுடைய T விநாடிகள் எனவே இது 1 இது இது 0 இது 1 இது 0 இது 0 இந்த காலம் T விநாடிகள் அதே நேரத்தில் RZ வழக்கில் உங்களுக்கு அதிகபட்ச பரிமாற்றம் உள்ளது அதாவது நீங்கள் அனைத்தையும் கடத்தும் போது பிட்களின் அதிகபட்ச மாற்றம் ஏனென்றால் நீங்கள் அனைத்தையும் கடத்தும் போது உங்களுக்கு ஒரு அரை காலம் இன்னும் ஒரு அரை காலம் இன்னும் ஒரு அரை காலம் மற்றும் பிற அரை காலம் மற்றும் வலதுபுறம் இருக்கும் எனவே இது உங்கள் மொத்த அகல T ஆக இருக்கும் அதேசமயம் இது T 2 பற்றி மட்டுமே உள்ளது எனவே இங்கே அடிப்படை காலம் 2T ஆகும் எனவே இங்கே அடிப்படை காலம் T ஆகும் எனவே அலைவரிசை தேவை 12 T அல்லது B 2 ஆகும் அதே நேரத்தில் RZ வழக்குக்கான அலைவரிசை தேவை 1 T அல்லது B எனவே நான் NRZ க்காக 2 5 Gbps டிரான்ஸ்மிஷனைப் பார்க்கிறேன் என்றால் இசைக்குழு அகலத் தேவை 1 25GHz RZ க்கு இது 2 5GHz ஆக இருக்கும் இவை மிகவும் கடினமான மதிப்புகள் அதே தகவலை வெளிப்படுத்தும் வேறு வழி எழுச்சி நேரத்தைப் பற்றி பேசுவது சரி ஒரு சமிக்ஞையின் உயர்வு நேரம் அதைப் பார்ப்பதன் மூலம் குறிப்பிடப்படுகிறது இறுதி மதிப்பு மாற்றத்தின் 10 முதல் 90 பரிமாற்றத்திற்குத் தேவையான நேரம் என்ன இது துடிப்பின் உயர்வு நேரம் என்று அழைக்கப்படுகிறது NRZ ஐப் பொறுத்தவரை இது 0 7 B ஆகும் இது NRZ வழக்குக்கும் RZ வழக்கிற்கும் இது பாதி நேரம் மட்டுமே ஏனென்றால் RZ பருப்பு வகைகள் உயர வேண்டும் ஏனென்றால் அவை கீழே விழ வேண்டும் இல்லையா பாதி காலகட்டத்தில் அவை உயர வேண்டும் பின்னர் அவை விழ வேண்டும் ஒரு NRZ வழக்குக்கு அது உயர வேண்டும் மேலும் இது RZ உடன் ஒப்பிடும்போது மிகவும் பின்னர் விழ வேண்டும் இப்போது நீங்கள் எந்த வகையான பண்பேற்ற நுட்பத்தைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் நீங்கள் RZ ஐப் பயன்படுத்துவீர்களா அல்லது NRZ ஐப் பயன்படுத்துவீர்களா இந்த கேள்வி பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது RZ திட்டத்துடன் கடிகாரத்தைப் பெறுவது எளிதானது அதாவது 0 இன் வரிசையை கடத்தும் போது நிச்சயமாக வேலை செய்யாது என்றாலும் ஒரு வரிசையை நான் கடத்தினாலும் அவற்றை ஒத்திசைக்க முடியும் அந்த நேரத்தில் NRZ திட்டம் செயல்படும் ஆகவே RZ க்கு நீங்கள் ஒரு பிட் கடத்துகிறீர்கள் என்றால் ஒரு முறை ஒரு கடிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் NRZ திட்டத்திற்கு இது சாத்தியமில்லை அல்லது அது மிகவும் கடினம் ஏனென்றால் சர்ச்சைக்குரியவர்களுக்கு சக்தி சர்ச்சைக்குரியதாக இருக்கும் நீங்கள் எளிதாகக் கண்டறியக்கூடிய எல்லைகள் எதுவும் இல்லை நீங்கள் அலைவரிசை ஆக்கிரமிப்பைத் தேடுகிறீர்களானால் NRZ சிறிய அலைவரிசையை ஆக்கிரமிக்கிறது ஏனெனில் அதன் காலம் பெரிய கால அளவு பெரியது அதே நேரத்தில் RZ ஒரு பெரிய அலைவரிசையை ஆக்கிரமிக்கிறது ஏனெனில் அதன் காலம் சிறியது எனவே நீங்கள் அலைவரிசை பாதுகாப்பைத் தேடுகிறீர்களானால் நீங்கள் சிதறலை எதிர்த்துப் பார்க்கிறீர்கள் என்றால் NRZ மோசமானது ஏனெனில் சமிக்ஞை முழு காலத்தையும் ஆக்கிரமிக்கிறது மேலும் ஒரு முறை சிதறல் உதைத்தால் துடிப்பு உண்மையில் வெடித்து பின்னர் இடைவெளியை ஏற்படுத்தும் குறியீட்டு குறுக்கீடு எனவே NRZ அங்கு ஒரு நல்ல வழி அல்ல அதேசமயம் RZ இது சிறிது நேர ஸ்லாட்டை ஆக்கிரமித்துள்ளதால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் ஒரு அரை காலத்திற்கு 25 காலத்திற்கு முன்னதாகவோ அல்லது அதற்கு பதிலாகவோ பாதிக்கப்படலாம் எனவே இது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் RZ இன்னும் காலத்திற்குள் இருக்கும் அதே நேரத்தில் NRZ அதன் நேர இடங்களை விட அதிகமாக இருக்கும் நாங்கள் பின்னர் விவாதிக்கப் போகும் ஃபைபரில் ஏதேனும் நேரியல் விளைவுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் பின்னர் NRZ மோசமானது ஏனெனில் நீங்கள் இப்போது முழு காலத்திற்கும் முழு ஆப்டிகல் சக்தியை கடத்துகிறீர்கள் இருப்பினும் RZ இன்னும் மோசமானது ஏனெனில் RZ துடிப்புகளை கடத்துவதற்கும் அதற்குள் துடிப்பு வகைகள் உச்ச சக்தி அதிகரிக்கிறது பின்னர் அதிக நேரியல் அல்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் NRZ அல்லது RZ ஐ கடத்துகிறீர்களா என்பதில் பல காரணிகள் உள்ளன ஆனால் இதற்காக உயர்வு நேர தேவைகள் என்ன என்பதை அறிய நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் எனவே எனது கணினி முறைமை நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் இந்த அளவு குறைவாக இருக்க வேண்டும் இது NRZ க்கு 0 7 B க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இது RZ க்கு 0 35 B க்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன எப்படி பார்க்க முடியும் என்று பார்ப்போம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் எழுச்சி நேரம் மூன்று காரணிகளால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே மொத்த உயர்வு நேரம் உள்ளது இதை நாம் கணினி எழுச்சி நேரம் என்று அழைக்கிறோம் இது 2t 2 ஆல் வழங்கப்படுகிறது இது டிரான்ஸ்மிட் உயர்வு நேரம் இந்த அளவு மிகவும் இல்லை நவீன ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் முக்கியமானது சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இது முக்கியமானது ஏனெனில் உங்கள் ஒளிக்கதிர்கள் நேரடியாக மாற்றியமைக்கப்பட்டன நாங்கள் விவாதித்தபடி இன்று நீங்கள் ஒரு வெளிப்புற மாடுலேட்டரைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே மரபு அமைப்புகளைத் தவிர இந்த அளவு மிகவும் முக்கியமானது அல்ல பின்னர் உங்களுக்கு ரிசீவர் உயர்வு நேரம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது புகைப்படக் கண்டுபிடிப்பிலிருந்து நேரடியாக வருகிறது எனவே நீங்கள் செய்யாவிட்டால் அதிவேக ஃபோட்டோ டிடெக்டர் இருந்தால் அது உங்கள் சிக்னல்களுக்கு பதிலளிக்காது நீங்கள் ஒரு நல்ல செவ்வக துடிப்பை அனுப்பலாம் ஆனால் ஃபோட்டோ டிடெக்டர் அலைவரிசை மிகவும் மோசமாகவும் மிகச் சிறியதாகவும் இருந்தால் நீங்கள் ஒரு சமிக்ஞையைப் பெறுவீர்கள் இது போன்றது இது மிகவும் சிதைந்துவிட்டது நீங்கள் எதையும் அளவிட முடியாது எனவே ஃபோட்டோ டிடெக்டர் உயர்வு நேரம் முக்கியமானது ஆனால் ஃபைபர் உயர்வு நேரத்திலிருந்து வரம்பு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வருகிறது எனவே ஃபைபர் உயர்வு நேரம் τf 2 ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் இந்த ஃபைபர் உயர்வு நேரம் உண்மையில் சார்ந்துள்ளது ஃபைபர் உயர்வு நேரம் அடிப்படையில் துடிப்பு பரவுகிறது இது சிதறல் குணகம் DΔλL ஐப் பொறுத்தது இது பல முறை இழைகளுக்கான ஒற்றை முறை இழைகளின் விஷயமாகும் இது முக்கிய வரம்புக்குட்பட்ட காரணியாக இருக்கும் இடைநிலை தாமதத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒற்றை பயன்முறை ஃபைபர் போதுமானதாக இருப்பதால் மல்டிமோட் தாமதத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் ஒற்றை முறை ஃபைபருக்கு துடிப்பு பரவுவது DΔλL ஆல் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் இதை இந்த வெளிப்பாட்டில் மாற்றலாம் ஒரு பொதுவான உதாரணத்தை கருத்தில் கொண்டு பின்னர் என்ன பார்ப்போம் நடக்கிறது எனவே எனது தரவு வீதம் RB சுமார் 400Mbps ஆகும் மேலும் 100 கிலோமீட்டருக்கு மேல் கடத்த விரும்புகிறேன் டிரான்ஸ்மிட்டர் உயர்வு நேரம் 1 நானோ வினாடி எனது ரிசீவர் உயர்வு நேரம் நான் கணக்கிட வேண்டிய ஒன்று ஒற்றை பயன்முறை ஃபைபருக்கான ஃபைபர் சிதறல் நானோ மீட்டர் கிலோமீட்டருக்கு 17 பைக்கோசெகண்டுகள் வழங்கப்படுகிறது நான் 1550nm இல் வேலை செய்கிறேன் என்றால் 1300 nm இல் ஃபைபரின் 0 சிதறல் அலைநீளத்துடன் முந்தைய தொகுதியில் இதைப் பற்றி பேசினோம் என்பதை நினைவில் கொள்க இருப்பினும் இது 2ps nm km ஆக குறைகிறது நான் அதே 1550 nm செயல்பாட்டில் பணிபுரிகிறேன் ஆனால் 0 சிதறல் அலைநீளம் 1500 nm க்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த ஃபைபர் சிதறல் மாற்றப்பட்ட ஃபைபர் என அழைக்கப்படுகிறது இந்த ஃபைபர் நிலையான ஒற்றை முறை இழை எனவே இது நிலையான ஒற்றை முறை இழை மற்றும் இது சிதறல் மாற்றப்பட்ட இழை எனவே இந்த இரண்டையும் பொறுத்து நீங்கள் ஒட்டுமொத்த உயர்வு நேரத்தை பூர்த்தி செய்யலாம் இப்போது அதைப் பார்ப்போம் நிலையான ஒற்றை முறை இழை என்று நான் கருதுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் துடிப்பு பரவுவது D 17 nm km ஆகவும் என் நீளம் 100 கிமீ ஆகவும் இருக்கிறது என்ன நான் DFP லேசராக இருக்கும் DFP லேசரைப் பயன்படுத்துகிறேன் என்றால் ஸ்பெக்ட்ரல் அகலத்தைப் பற்றி ஆனால் அது பல அதிர்வெண்களைக் கொண்டுள்ளது அதாவது நான் பல அதிர்வெண்களைக் கொண்ட லேசரைப் பயன்படுத்தினால் இதை நான் FP லேசர் ஃபேப்ரி பெரோட் லேசர் என்று அழைத்தேன் இந்த லேசர் ஸ்பெக்ட்ரல் அகலத்தை சுமார் 4 என் எம் எப்படியிருந்தாலும் 1 முதல் 4 வரை மற்றும் நவீன எஃப் பி லேசர்கள் சுமார் 2nm ஒன்று முதல் 2 என் எம் வரை கொண்டிருக்கும் இது சற்று பழைய வடிவமைப்பு எனவே இது 4nm ஸ்பெக்ட்ரல் அகலத்தைக் கொண்டுள்ளது whereas அதே சமயம் ஒற்றை அதிர்வெண் லேசர் அல்லது DFP லேசர் அகலம் 0 2 nm only மட்டுமே உள்ளது எனவே நான் முதலில் 4nm உடன் ஒத்த Fp லேசருடன் இயங்கினால் இது 6 8ns ஆக இருக்கும் அதே மதிப்பு 17 100 0 2 ஆக இருக்கும் எனவே இந்த மதிப்பு சுமார் 0 34 ns ஆகும் எனவே நார்ச்சத்து காரணமாக பரவுவது இங்கே குறைவாக உள்ளது பிடி அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட கணினி உயர்வு நேரம் என்றால் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட கணினி உயர்வு நேரம் அடிப்படையில் பிட்ரேட்டுகளிலிருந்து வருகிறது எனவே பிட் வீதம் ஆர் வினாடிக்கு 400 மெகாபைட் என்று நாங்கள் கண்டோம் எனவே நீங்கள் கணினி உயர்வு நேரம் என்ன என்பதைக் கணக்கிட்டால் நாங்கள் NRZ ஐப் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே NRZ 0 7 RB இருக்க வேண்டும் என்பதைக் கண்டோம் அதாவது 400 Mbps மதிப்புகளை நீங்கள் வைத்தால் இது 1 75 ns ஆக மாறிவிடும் 1ns ஏற்கனவே டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வருகிறது எனவே நீங்கள் இரண்டு நிகழ்வுகளுக்கு ஃபைபரைப் பார்த்தால் 6 8 ns க்கு நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் என்னால் 6 98 ns ஐ எப்படியும் குறைக்க முடியாது அதற்கு மேல் நான் ரிசீவருக்கு சில உயர்வு நேரத்தை சேர்க்கப் போகிறேன் டிரான்ஸ்மிட்டருக்கு இந்த 1 75 என்எஸ்ஸை என்னால் ஒருபோதும் அடைய முடியாது இருப்பினும் நான் சிதறல் மாற்றப்பட்ட ஃபைபருடன் இயங்கினால் ஃபைபர் காரணமாக துடிப்பு பரவுகிறது எனவே இந்த விஷயத்தில் √τ NRZ 2 −τ s 2 − τ டிரான்ஸ் 2 வழங்கிய ரிசீவர் உயர்வு நேரம் என்ன என்பதைக் கணக்கிட்டால் எனவே நீங்கள் இந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றலாம் இது 1 42 ns ஆக மாறும் எனவே ரிசீவர் உயர்வு நேரம் 1 421 ns ஆகும் இது 1 75 ns ஐ விட மிகச் சிறியது இந்த வழியில் நீங்கள் கொடுக்கப்பட்ட பிட் வீத அகலத்தின் கீழ் சிக்னல்களை அனுப்பும் வகையில் கூறுகளை வடிவமைக்க வேண்டும் உயர்வு நேர வரவு செலவுத் திட்டத்தை பராமரிப்பது மற்றும் மின் பட்ஜெட்டை பராமரிப்பது ஆகியவற்றின் ஒட்டுமொத்த குறிக்கோள் வெவ்வேறு இழைகளுக்கு வெவ்வேறு இயக்க நிலைக்கு இந்த பட்ஜெட் உயர்வு நேர வரவு செலவுத் திட்டமும் மாறும் மேலும் இந்த மதிப்புகளைக் கணக்கிடுவதற்கு நீங்கள் மாட்லாப்பைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு சிறிய மேட்லாப் திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் அதைக் கொண்டு வர நீங்கள் பார்க்க முடியும் பரப்புதல் தூரம் மற்றும் அமைப்பின் உயர்வு நேரத்திற்கான அதிகபட்ச மதிப்பு